எனவே மீண்டும் வருக இது விரிவுரை எண் 41 ஆகும் இது ஸ்பேனிங் செட் பற்றி பேசும் எனவே வெக்டர் வெளியை வரையறுக்க நாம் பல கருத்துகளுக்குத் தயாராக வேண்டும் இது அவற்றில் ஒன்று மற்றும் இது ஸ்பேனிங் செட் என்று அழைக்கப்படுகிறது இங்கே நாம் முதலில் நேரியல் இடைவெளியைப் பற்றி பேசுவோம் பின்னர் ஸ்பேனிங் செட் பற்றி பேசுவோம் எனவே நேரியல் இடைவெளி என்றால் என்ன எனவே கொடுக்கப்பட்ட திசையன்களின் நேரியல் இடைவெளி என வரையறுக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக இந்த இன் ஒரு இடைவெளி எனக் குறிக்கிறோம் மற்றும் இந்த திசையன்களின் எனவே இங்கே சரியாக இது கொடுக்கப்பட்ட நேரியல் கலவையாகும் எனவே இது திசையன்களின் நேரியல் கலவையும் இந்த லாம்ப்டாவும் உண்மையான எண்ணின் தொகுப்பிற்கு சொந்தமானது எனவே இது கொடுக்கப்பட்ட திசையன்களின் அனைத்து நேரியல் சேர்க்கைகளின் தொகுப்பாகும் இது நாம் சரியாக அனைத்து நேரியல் சேர்க்கைகளின் தொகுப்பையும் v திசையன்கள் இன் நேரியல் இடைவெளி என்று அழைக்கப்படுகிறது இங்கு நாம் இப்போது விவாதிப்போம் இது ஒரு திசையன் என்று சொல்ல இந்த திசையன்ஆகும் ஆனால் வரிசை திசையன்களிலும் நாம் செய்யலாம் எனவே இங்கே திசையன் மற்றும் திசையன்களின் இடைவெளியில் உள்ளது எனவே இந்த இரண்டு திசையன்களின் நேரியல் கலவையாக இந்த திசையனை நாம் எழுத முடியுமா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் இங்கே திசையன் என்பது இந்த திசையன்களின் இடைவெளியில் இந்த திசையன் தான் எனவே இந்த திசையன்களின் இடைவெளி என்ன இந்த இரண்டு திசையன்களின் அனைத்து நேரியல் சேர்க்கைகளும் இந்த திசையன்களின் இந்த இடைவெளியை இது சேர்ந்ததா என்பதை சரிபார்க்கவும் இந்த திசையன் இந்த இரண்டு திசையன்களின் நேரியல் கலவையா இல்லையா என்பதை நாம் சோதிப்போம் எனவே மற்றும் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாம் அடிப்படையில் சரிபார்க்க வேண்டும் இதுபோன்ற லாம்ப்டாக்களைக் கண்டுபிடிக்க இது சாத்தியமா அல்லது இது சாத்தியமில்லையா என்பது இங்குள்ள அமைப்பு சீரற்றது அல்லது இது மற்றும் ஐ நமக்குத் தரக்கூடிய ஒரு நிலையான அமைப்பாகும் எனவே இதற்கு மீண்டும் பதிலளிக்க பெரிதாக்கப்பட்ட அணிகள் மற்றும் வரிசை குறைக்கப்பட்ட அல்லது எக்கெலோன் வடிவத்தின் யோசனையை மீண்டும் பெற வேண்டும் இந்த வரிசையை குறைத்த எக்கெலோன் வடிவம் மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட நமது விரிவுரைகளில் நாம் இதைப் பற்றிய யோசனையைப் பயன்படுத்துவோம் சமன்பாடுகளின் அமைப்பைத் தீர்ப்பது காஸ் நீக்குதலைப் பயன்படுத்துதல் அல்லது இந்த வரிசையில் குறைப்பது எக்கெலோன் வடிவத்தைக் குறைப்பது ஏனெனில் இந்த வரிசை குறைக்கப்பட்ட எக்கெலோன் வடிவத்தைக் குறைப்பதால் இந்த கொடுக்கப்பட்ட அமைப்பிலிருந்து நாம் எந்த வகையான தீர்வைப் பெறுகிறோம் என்பதைச் சரியாகச் சொல்ல முடியும் இப்போது நாம் அதை வரிசை குறைக்கப்பட்ட எக்கெலோன் வடிவமாகக் குறைக்க வேண்டும் மேலும் இதை நாம் 0 என்று கொண்டு வரவேண்டும் என்று பல முறை விளக்கினோம் பின்னர் இந்த உறுப்பு 0 இந்த சமன்பாடு எண் 1 இன் உதவியுடன் பின்னர் இந்த உறுப்பை சமன்பாடு எண் 2 இன் உதவியுடன் 0 என்று உருவாக்க வேண்டும் எனவே அவ்வாறு செய்யும்போது குறைக்கப்பட்ட எக்கெலோன் வடிவம் என்ன என்பதை நான் இங்கே நேரடியாக எழுதுகிறேன்

இந்த வரிசையானது எக்கெலோன் வடிவத்தை குறைக்கிறது இங்கிருந்து இப்போது நாம் முடிவு செய்யலாம் ஏனெனில் இப்போது நமது முதல் நெடுவரிசையில் ஒரு மைய உறுப்பு உள்ளது இரண்டாவது நெடுவரிசையில் மைய உறுப்பு உள்ளது ஆனால் இங்கே சிக்கல் சமன்பாட்டின் நிலைத்தன்மையுடன் உள்ளது கடைசி சமன்பாடு 0 என்பது 2 க்கு சமம் என்று கூறுகிறது இது சாத்தியமில்லை இது இங்கே சாத்தியமில்லை அதாவது இந்த அமைப்பை நம்மால் தீர்க்க முடியாது மற்றும் க்கு இந்த அமைப்பை தீர்க்க முடியாது எந்த தீர்வும் இல்லை ஏனெனில் நமது சமன்பாடுகள் சீரற்றவை ஆகவே கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் எந்த ஒரு தீர்வையும் நம்மால் பெற முடியாது எனவே இந்த கேள்விக்கான பதில் இந்த திசையன் அல்லது மற்றும் ஆகிய திசையன்களின் இந்த இடைவெளியில் இல்லை என்பதும் ஆகும் எனவே இங்கே அமைப்பு சீரற்றது இதை இங்கே கொடுக்கப்பட்ட நேரியல் கலவையாக எழுத முடியாது எனவே இங்கே மற்றொரு நல்ல முடிவு உள்ளது நாம் முறையான சான்று வழியாக செல்ல மாட்டோம் ஆனால் குறைந்தது இது எப்படி நடக்கிறது என்று சில முக்கியமான முடிவுகளை காண்போம் எனவே ஒரு திசையன் வெளி V இன் துணைக்குழு என்றால் இது SPAN ஆம் எனவே SPAN என்றால் என்ன SPAN என்ற திசையன்களின் அனைத்து நேரியல் சேர்க்கைகளும் V இன் துணைவெளி மற்றும் நல்ல பண்புகள் எது இந்த இடைவெளியில் S உள்ளது எந்தவொரு இரண்டு திசையன்களின் திசையன்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் இதன் இடைவெளி நமக்கு திசையன் வெளியை கொடுக்கும் எனவே இது SPAN என்பது துணைவெளி ஆகும் அதாவது இந்த V இன் ஒரு திசையன் இடைவெளி V இன் துணைவெளி ஆகும் அதன் கூறுகளை நாம் மூன்று துணைக்குழுக்களாக எடுத்துள்ளோம் S இன் தொகுப்பைக் கொண்டிருக்கும் மிகச்சிறிய துணைவெளி இது என்பதற்கான மிகச்சிறிய மற்றொரு முக்கியமான தகவல் இது எனவே இதில் சிறிய துணைக்குழு எதுவும் இருக்க முடியாது மற்றும் திசையன் வெளியாகும் எனவே இது திசையன்களின் தொகுப்பைக் கொண்ட மிகச்சிறிய திசையன் வெளியாகும் எனவே இங்கே ஆதாரத்தின் யோசனையைப் பார்க்க இது நமது தொகுப்பு S ஆகும் இவை இந்த S இன் கூறுகள் மற்றும் இந்த S இன் இடைவெளி ஒரு திசையன் வெளி என்பதை நாம் காண்பிப்போம் V இன் திசையன் இடைவெளி இதுவே ஆகும் எனவே திசையன் இடத்தைக் காண்பிப்பதற்காக அந்த இரண்டு பண்புகளையும் நாம் காட்ட வேண்டும் ஏனென்றால் இங்குள்ள துணைவெளியைப் பற்றி நாம் பேசுகிறோம் ஏனெனில் அந்த இரண்டு பண்புகளையும் நாம் அடைப்பு விதியை பயன்படுத்தி நாம் நிரூபிக்க வேண்டும் அதாவது இந்த தொகுப்பின் எந்த இரண்டு கூறுகளையும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவற்றின் திசையன் சேர்த்தலும் ஒரே தொகுப்பிற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் மேலும் இந்த தொகுப்பை ஒரு எண்ணால் பெருக்கும்போது ஒரு அளவிடல் எண்ணால் புதிய உறுப்பு S என்ற கணத்தில் உள்ளடங்கியுள்ளது எனவே இங்கே இந்த u v ∈ SPAN என்று வைத்துக் கொள்வோம் இப்போது u என்பது SPAN ல் உள்ளடங்கியுள்ளது மற்றும் v SPAN என்பது SPAN ல் உள்ளடங்கியுள்ளது என்பதால் இந்த u மற்றும் v ஐ ஒரு நேரியல் கலவையாக v இன் வெக்டர் ஆக எழுதலாம் எனவே இங்கே இது ஒரு நேரியல் கலவையாகும் எனவே இங்கே திசையனின் நேரியல் கலவையாக நாம் இன் வெக்டர் ஆக எழுதலாம் இவை மற்றும் இது வேறுபட்டதாக இருக்கும் மற்றும் பிற திசையிலிகள் இருக்கும் ஆனால் இது u வின் மற்றொரு வெக்டர் ஆகும் எனவே இது ஒரு நேரியல் சேர்க்கை இங்கே வேறுபட்ட நேரியல் சேர்க்கை v ன் மற்றொரு திசையன் ஆகும் எனவே நம்மிடம் வேறு நேரியல் கலவை உள்ளது எனவே SPAN இலிருந்து நாம் எடுத்த இந்த இரண்டு திசையன்கள் அவை v's இன் நேரியல் கலவையாக இருக்க வேண்டும் இப்போது நாம் u v அவற்றைச் சேர்த்தால் நாம் சேர்க்கும்போது என்ன நடக்கும்

எனவே மீண்டும் இது என்பது ஒரு நேரியல் கலவையாகும் இது எப்போது உண்மையானவை என்றால் மற்றும் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையும் உண்மையான எண்ணாகும் எனவே இதை மீண்டும் ஒரு நேரியல் கலவையாகக் கொண்டுள்ளோம் இது SPAN க்கும் சொந்தமானது ஏனெனில் இந்த SPAN இன் அனைத்து ன் நேரியல் கலவையும் இதில் உள்ளது இது ஒரு நேரியல் கலவையாகும் எனவே இது நிச்சயமாக SPAN ல் உள்ளடங்கியுள்ளது மற்றொரு பண்பானது அடைப்பு விதியாகும் நாம் இங்கே எந்த நிலையான திசையிலியையும் பெருக்கும்போது நாம் சரிபார்க்கிறோம் நாம் c ஐ ஒரு திசையிலி ஆக எடுத்துள்ளோம் எனவே இந்த திசையன் u க்கு இந்த c ஐ நாம் பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் நாம் எவ்வாறு பெறுவோம் இங்கே c என்பது இல்லை எனவே இந்த u ஐ எழுதும்போது u என்பது ஒரு நேரியல் கலவையாகும் எனவே u என்பது ஒரு நேரியல் கலவையாகும் எனவே நாம் ஏற்கனவே இங்கு எழுதியுள்ளோம் u என்பது ஒரு என்று எழுதப்பட்டிருக்கிறது மேலும் நாம் இங்கே ஒரு மாறிலி மூலம் பெருக்கும்போது c ஐ ஒரு திசையிலி c ஆல் பெருக்கும்போது க்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இது இந்த திசையிலியை நாம் இங்கு c ஆல் பெருக்கும்போது இது மற்றொரு ன் உண்மையான எண் மற்றும் இது மற்றொரு ன் நேரியல் கலவையாகும் எனவே இந்த நேரியல் கலவையை நாம் பெற்றவுடன் அனைத்து நேரியல் சேர்க்கைகளும் இந்த SPAN க்கு சொந்தமானது எனவே இந்த உறுப்பு SPAN க்கும் சொந்தமானது எனவே இங்கே நாம் பார்த்த அடைப்பு விதிகள் திருப்தி அளிக்கின்றன அதாவது இது SPAN ஒரு திசையன் துணைவெளி எனவே SPAN ஒரு திசையன் துணைவெளி மற்றும் S இன் உறுப்பைக் கொண்ட எந்தவொரு துணைவெளியும் அந்த தொகுப்பில் ஒரு SPAN இருக்கும் என்பதை நாம் வேறு என்ன காட்ட வேண்டும் மற்றும் காரணம் தெளிவாக உள்ளது ஏனெனில் இது SPAN அனைத்து நேரியல் சேர்க்கைகளையும் கொண்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு திசையன் வெளியை கருதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக நம்மிடம் இந்த திசை S ஐக் கொண்டிருக்கும் ஒரு திசையன் வெளி நம்மிடம் உள்ளது நிச்சயமாக இது ஒரு திசையன் வெளியாக இருந்தால் இது S ஐக் கொண்ட ஒரு திசையன் வெளியாகும் எனவே நிச்சயமாக ஏனென்றால் இது ஒரு திசையன் வெளியாகும் இது அனைத்து நேரியல் சேர்க்கைகளும் ஆகும் ஏனெனில் இதன் இரண்டு கூறுகளை நாம் சேர்க்கும்போது இருக்க வேண்டும் எனவே இறுதியில் அனைத்து நேரியல் சேர்க்கைகளும் இந்த தொகுப்பில் இருக்க வேண்டும் அதாவது இது SPAN ஐயும் கொண்டிருக்கும் SPAN என்பது இந்த S ஐக் கொண்ட மிகச்சிறிய துணைவெளி என்று அதுவே நமக்குச் சொல்கிறது ஏனென்றால் s ஐக் கொண்ட வேறு எதையும் இந்த SPAN கொண்டிருக்கும் எனவே இது மிகச்சிறிய துணைவெளி அல்ல என்று இருக்க முடியாது எனவே நாம் இங்கே கற்றுக்கொண்டது என்ன இது SPAN ஆகும் SPAN நாம் எந்த ஒரு வெக்டரையும் எந்த வெக்டர் வெளியிலிருந்து எடுக்கலாம் இந்த திசையன்களின் இடைவெளியைக் கொண்டு அந்த திசையன் V இன் திசையன் துணைவெளியை உருவாக்கும் இது ஒரு பரந்த தொகுப்பு என்று அழைக்கப்படும் மற்றொன்று உள்ளது எனவே பரந்த தொகுப்பு என்றால் என்ன திசையன் இடைவெளி V இன் பரந்த தொகுப்பை உருவாக்க இங்கே தொகுப்பு அமைக்கப்பட்டுள்ளது எனவே இது இந்த திசையன் v இன் ஒரு பரந்த தொகுப்பு என்று அழைப்போம் எந்த V க்கும் எந்தவொரு v க்கும் அந்த திசையன் இடத்திலிருந்து V ஐ ஏதேனும் ஒரு உறுப்பு எடுத்துக் கொண்டால் V இன் அளவீடுகள் என்று உள்ளன இது நமக்கு v போன்ற இந்த நேரியல் சேர்க்கைக்கு சமம் எனவே இந்த திசையன் இடத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பு இருந்தால் இது ஒரு திசையன் இடைவெளி V இன் பரந்த தொகுப்பு என்று நாம் அழைக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட தொகுப்பை V இன் நேரியல் கலவையாக எழுதலாம் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் V இல் உள்ள திசையன்களை இங்கே என்று எழுதியுள்ளோம் V இன் ஒவ்வொரு v திசையன்களின் நேரியல் கலவையாக இருந்தால் ஒரு இடைவெளி என்று V க்கு கூறப்படுகிறது எனவே இதுவே ஸ்பேனிங் செட் ஆகும் இது கிடைத்தவுடன் ஸ்பேனிங் செட் மிகவும் முக்கியமானது அடிப்படையில் இந்த திசையன் இடத்தின் எந்த திசையனையும் இவற்றின் அடிப்படையில் அல்லது கொடுக்கப்பட்ட திசையன்களின் நேரியல் கலவையாக எழுதலாம் எனவே இங்கே எடுத்துக்காட்டு நாம் திசையன்களைக் கருத்தில் கொள்கிறோம் இது ℝ3 இன் பரந்த தொகுப்பாகும் இதன் பொருள் நாம் காட்ட வேண்டியது என்ன இந்த ℝ3 இன் ஏதேனும் ஒரு உறுப்பை நாம் எடுத்துக் கொண்டால் இந்த மூன்று திசையன்களின் நேரியல் கலவையாக நாம் எழுத முடியும் அதையே இந்த பரந்த தொகுப்பைக் குறிக்கிறோம் எனவே இது திசையன் இடத்திற்கான ஒரு பரந்த தொகுப்பை எவ்வாறு ℝ3ல் உருவாக்குகிறது என்பதை சரிபார்க்கலாம் எனவே எந்தவொரு திசையனுக்கும் நாம் ஒரு பொதுவான திசையனைஎடுத்துக்கொள்கிறோம் இதை நாம் சுட்டிக்காட்டியுள்ள ℝ3 இலிருந்து எந்த திசையனாகவும் இருக்கலாம் நாம் எதையும் கட்டுப்படுத்தவில்லை அவை எந்த உண்மையான எண்ணாக இருக்கலாம் அதாவது இந்த திசையன் இந்த ℝ3 க்கு சொந்தமானது அது ஒரு பொதுவான திசையன் ஆனால் இது இந்த ℝ3 இலிருந்து எந்த திசையனாகவும் இருக்க முடியும் மேலும் நாம் என்ன செய்வோம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ℝ3 இலிருந்து ஒரு பொதுவான திசையன் ஆகும் இந்த திசையனை எந்த தடையும் இல்லாமல் காண்பிப்போம் எனவே ℝ3 இலிருந்து எந்த திசையனையும் இந்த கொடுக்கப்பட்ட திசையன்களின் நேரியல் கலவையாக நாம் எழுதலாம் இந்த விஷயத்தில் இது ஏன் அற்பமானது ஆகும் இது பின்னர் அழைக்கப்படும் கட்டமைப்பானது நிலையான திசையன்கள் அல்லது நிலையான அடிப்படையில் அழைக்கப்படும் மற்றொரு பெயரைக் கொண்டு வருவோம் இதை சொற்களஞ்சியங்களில் நீங்கள் பின்னர் குறிப்பிடுவீர்கள் எனவே இங்கே நம்மிடம் இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த முதல் திசையனை நாம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது எண்ணால் பெருக்க வேண்டும் மேலும் நாம் தெளிவாகக் காண்கிறோம் எனவே இந்த திசையன் இடத்தின் எந்த திசையன் ℝ3 இந்த திசையன்களின் நேரியல் கலவையாக நாம் எழுதலாம் இந்த திசையன்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பார்க்க அற்பமானவை மற்றும் ஒரு எடுத்துக்காட்டில் இந்த திசையன்களைப் பற்றி நாம் இங்கே பேசுவோம் இது இந்த ℝ3 இன் பரந்த தொகுப்பை உருவாக்குகிறது இது ஒரு பரந்த தொகுப்பை எவ்வாறு உருவாக்குகிறது எனவே என்ற திசையன்கள் எடுக்கப்பட்ட ஒரு உதாரணத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது மற்றொரு தொகுப்பு ஆகும் பின்னர் மீண்டும் இந்த வடிவம் இந்த ℝ3 தொகுப்பிலிருந்து கிடைக்கிறது என்று கூறுகிறோம் எனவே இயற்கையாகவே இந்த பரந்த தொகுப்பு தனித்துவமானது அல்ல நாம் வேறுபட்ட திசையன்களைக் கொண்டிருக்கலாம் அதே திசையன் இடத்தை பரப்பலாம் எனவே இங்கே இது மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த தொகுப்பு ℝ3 ஐக் கூட பரப்பக்கூடும் என்பதைக் காண்போம் அதாவது இந்த ℝ3 இன் எந்த களையும் இந்த மூன்று திசையன்களின் நேரியல் கலவையாக எழுதலாம் இதைப் பார்க்க இந்த ℝ3 இலிருந்து ஒரு பொதுவான திசையன் ஐ எடுப்போம் கொடுக்கப்பட்ட திசையன்களின் நேரியல் கலவையாக இதை எழுத முயற்சிப்போம் இப்போது கேள்வி என்னவென்றால் இங்கே ஒரு நேரியல் கலவையாக நாம் எழுத முடியுமா ஏனென்றால் முந்தைய விஷயத்தைப் பார்ப்பது இங்கே சுலபமானது அல்ல இதுவும் கடினம் அல்ல எனவே நாம் என்ன செய்வது இந்த மூன்று சமன்பாடுகளையும் சமன்பாடுகளின் அமைப்பை மீண்டும் தீர்ப்போம் எனவே இந்த வரிசையில் உண்மையில் குறைக்காமல் எகெலோன் வடிவத்தை குறைக்க முடியும் இந்த சமன்பாட்டை நாம் நேரடியாக தீர்க்க முடியும் ஏனெனில் நாம் அதை செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் இந்த சமன்பாடு மூன்றாவது சமன்பாடு என்று கூறுகிறது எனவே இங்கிருந்து நேரடி பதிலைப் என்று பெறுகிறோம் இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் இரண்டாவது சமன்பாடு இது என்று நமக்குச் சொல்கிறது எனவே இரண்டாவது சமன்பாடு கொடுக்கும் மற்றும் இந்த சமன்பாடு எண் 1 இலிருந்து கிடைப்பது எனவே இந்த என்ற திசையன் கலவையை இங்கு பெற்றுள்ளோம் இந்த திசையன் இந்த திசையன்களின் நேரியல் கலவையாக முதல் திசையன் இரண்டாவது திசையன் மற்றும் இந்த மூன்றாவது திசையன் வடிவத்தில் எழுதலாம் எனவே இந்த உதாரணத்தில் இது முந்தைய உதாரணத்தை விட வேறுபட்ட தொகுப்பாக இருந்தது என்பதை மீண்டும் பார்த்தோம் ஆனால் மீண்டும் இது இந்த ℝ3 இன் பரந்த தொகுப்பாகும் எனவே இப்போது நம்மிடம் என்ன இருக்கிறது இந்த எடுத்துக்காட்டு எண் 3 நம்மிடம் உள்ளது இப்போது முந்தைய உதாரணத்திலிருந்து நாம் எடுத்துள்ளதைக் காண்பிப்போம் எனவே இந்த திசையன்கள் முந்தைய உதாரணத்திலிருந்து வந்தவை மேலும் ஒன்றை எடுத்துள்ளோம் எனவே நாம் இங்கே மேலும் ஒரு என்ற திசையனைச் சேர்த்துள்ளோம் இப்போது இங்கே நமது தொகுப்பு பெரியது இப்போது இதுவும் ℝ3 இன் பரந்த தொகுப்பை உருவாக்குகிறது இதைத்தான் இப்போது நாம் கவனிப்போம் எனவே தற்போதுள்ள தொகுப்பு மற்றும் இந்த திசையனை மேலும் சேர்த்துள்ளோம் இது ஒரு பரந்த தொகுப்பை உருவாக்குகிறது எனவே இந்த பரந்த தொகுப்பில் நாம் உண்மையில் வேறுபட்ட எண்ணிக்கையிலான கூறுகளை வைத்திருக்க முடியும் நான் தொகுப்பில் உள்ள வேறுபட்ட கூறுகளையும் குறிக்கிறேன் எனவே இது ஒரு பரந்த தொகுப்பை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை இங்கே பார்ப்போம் எனவே எந்தவொரு பொது திசையனுக்கும் இந்த நேரியல் கலவையை நாம் மீண்டும் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த நான்கு திசையன்களின் நேரியல் கலவையாக இதை எழுத முடியுமா

எனவே இந்த குறைக்கப்பட்ட வடிவத்தை இங்கே வைத்திருக்கிறோம் மற்றும் இப்போது இந்த குறைக்கப்பட்ட வடிவத்திலிருந்து நாம் என்ன கவனிக்கிறோம் அத்தகைய லாம்ப்டாக்களைப் பெற முடியுமா அல்லது இப்போது அதைப் பெற முடியாது எனவே இந்த பிவோட் உறுப்புகளுக்கு மீண்டும் வருவதால் முதல் நெடுவரிசையில் ஒரு பிவோட் உள்ளது இரண்டாவது நெடுவரிசையில் பிவோட் உறுப்பு உள்ளது மூன்றாவது நெடுவரிசையில் பிவோட் உறுப்பு உள்ளது எனவே எங்களிடம் மூன்று பிவோட் கூறுகள் உள்ளன இங்கே இந்த பிவோட் உறுப்பு இல்லை இது பிவோட் உறுப்பு அல்ல எனவே இது இந்த 4 உடன் தொடர்புடையது லாம்ப்டா நான்கு ஒரு இலவச மாறி சரியானது எனவே இது ஒரு இலவச மாறி மற்றும் மற்ற எல்லா லாம்ப்டாக்களும் இந்த தேர்வைப் பொறுத்தது எனவே இப்போது நமக்கு என்ன கிடைக்கும் எனவே கேள்வி இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் இதுபோன்ற லாம்ப்டாக்கள் நம்மிடம் உள்ளன இது இதைச் சேர்க்கும் மற்றும் உண்மையில் இப்போது இந்த விஷயத்தில் நம்மிடம் உள்ளது நமக்கு பல தேர்வுகள் உள்ளன இதைக் கொடுக்க இந்த லாம்ப்டாக்களுக்கு நமக்கு பல தேர்வுகள் உள்ளன உண்மையில் இது என்பது இப்போது தனித்துவமானது அல்ல இந்த பிரதிநிதித்துவம் தனித்துவமானது அல்ல முந்தைய சந்தர்ப்பங்களில் ஒருவர் இந்த எக்கெலோன் வடிவத்தை உன்னிப்பாக கவனித்து செய்ய முடியும் எனவே நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளை நாம் கருத்தில் கொண்டால் இந்த நெடுவரிசையை நாம் பெற மாட்டோம் எனவே இந்த ஒவ்வொரு நெடுவரிசையும் இங்கே ஒரு முன்னிலை கொண்டிருக்கும் அது தெரியாத எண்ணிக்கையுடன் சமமாக இருக்கும் அந்த விஷயத்தில் களின் எண்ணிக்கையும் நமக்கு ஒரு தனித்துவமான பிரதிநிதித்துவமும் கிடைக்கும் எனவே இந்த திசையன் நம்மிடம் இல்லாதபோது முந்தைய உதாரணம் நம்மிடம் உள்ளது கொடுக்கப்பட்ட திசையன்களின் அடிப்படையில் இதன் தனித்துவமான பிரதிநிதித்துவம் ஆனால் இந்த விஷயத்தில் இப்போது என்ன நடந்தது என்பது நமக்கு ஒரு தனித்துவமான பிரதிநிதித்துவம் இல்லை ஆனால் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் கொடுக்கப்பட்ட நான்கு திசையன்களின் இந்த ℝ3 இன் விதிமுறைகளிலிருந்து எந்த திசையனையும் எழுதலாம் எனவே உண்மையில் இது ஒரு விரிவான தொகுப்பாகும் முந்தைய எடுத்துக்காட்டில் இருந்து இந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நமக்கு தனித்துவமான பிரதிநிதித்துவம் இல்லை இப்போது நாம் மற்றும் தேர்வு செய்து ஐ கணக்கிட வேண்டும் நம்மிடம் இப்போது எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன எனவே இது ஒரு தனித்துவமான பிரதிநிதித்துவத்தைக் கொண்ட முதல் இரண்டு எடுத்துக்காட்டுகளில் தனித்துவமற்ற பிரதிநிதித்துவம் ஆகும் எனவே இங்கே வித்தியாசம் உள்ளது இப்போது இந்த விஷயத்தில் நம்மிடம் ஒரு தனித்துவமான பிரதிநிதித்துவம் இல்லை இந்த எடுத்துக்காட்டு 4 க்கு மீண்டும் வருகையில் மீண்டும் இங்கே என்ற மூன்று திசையன்கள் இருப்பதைக் காண்போம் இவை மூன்றும் வெவ்வேறு திசையன்கள் எனவே ஆனால் அவை R3 ஐ உதாரணம் 1 இல் எடுத்துக்காட்டு 2 இல் நாம் மூன்று திசையன்களைக் கொண்டுள்ளன அவை span3 ஐக் குறிக்கின்றன என்றால் ℝ3 இன் எந்த திசையனும் கொடுக்கப்பட்ட திசையன்களின் அடிப்படையில் நாம் எழுதலாம் எனவே எடுத்துக்காட்டு 1 இல் இது நம்மிடம் உள்ளது இவை மற்றும் இங்கே அமைக்கப்பட்டன பின்னர் நம்மிடம் இருந்தன எனவே எடுத்துக்காட்டு 1 இலிருந்து இவை மூன்று திசையன்கள் எடுத்துக்காட்டு 2 நான் அப்படி நினைக்கிறேன் இது எடுத்துக்காட்டு எண் 2 இலிருந்து கிடைப்பதாகும் எனவே இவற்றில் ℝ3 இலிருந்து மூன்று வெவ்வேறு கூறுகள் இருந்தாலும் அவை பரவுகின்றன அவை R3 ஐக் குறிக்கின்றன ℝ3 இன் எந்த உறுப்பு இந்த திசையன்களின் அடிப்படையில் அல்லது இந்த திசையன்களின் அடிப்படையில் நாம் எழுத முடியும் ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் நாம் கவனிக்கிறோம் இது ℝ3 இலிருந்து எந்த மூன்று கூறுகளையும் நீங்கள் எடுக்க முடியாது அது இந்த பரந்த தொகுப்பை உருவாக்கும் இதை எவ்வாறு சரிபார்க்கலாம் வழக்கம் போல் இங்கே ஒரு பொதுவான திசையனை என எடுத்துக்கொள்வோம் இதை அடிப்படையில் எழுத முயற்சிப்போம் இதை அதன்படி எழுதலாம் அதனால் குணக மேட்ரிக்ஸுடன் இப்போது திசையன் பெரிதாக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் உள்ளது

எனவே இப்போது இந்த விஷயத்தில் நாம் என்ன கவனிக்கிறோம் இங்கே நாம் முன்னிலை வைத்திருக்கிறோம் நம்மிடம் ஒரு முன்னிலை உள்ளது இந்த முன்னிலை பற்றி மறந்துவிடுகிறோம் இங்கே முரண்பாடு உள்ளது அதே நேரத்தில் முரண்பாடு ஏனென்றால் அவை உண்மையான எண்ணாக இருக்கக்கூடும் ஏனென்றால் இங்குள்ள எண்கள் திசையன் ℝ3 இலிருந்து இருப்பதால் தன்னிச்சையான திசையன் ℝ3 இலிருந்து சொல்லுங்கள் எனவே அவ்வாறு இருப்பதால் நம்மால் முடியாது இது 0 ஆக இருக்கும் என்பதை நாம் கவனிக்க முடியாது இது பல சூழ்நிலைகளிலும் பூஜ்ஜியமற்ற எண்ணாக இருக்கும் பின்னர் 0 என்பது நாம் பெறும் ஏதோவொன்றிற்கு சமம் எனவே இந்த அமைப்பை பொதுவான ℝ3 இலிருந்து தீர்க்க முடியாது அதாவது சமன்பாடுகள் சீரற்றது எனவே இந்த கொடுக்கப்பட்ட திசையன்களின் நேரியல் கலவையாக இந்த விஷயத்தில் நாம் எழுத முடியாது எனவே நாம் கவனித்தவை என்ன ℝ3 இல் இருந்து மூன்று கூறுகளை இங்கு எடுத்துள்ளோம் என்பது முக்கியமல்ல மூன்றாவது எடுத்துக்காட்டில் ℝ3 இன் முதல் இரண்டு எடுத்துக்காட்டுகளில் இருந்து நான்கு கூறுகளை எடுத்துள்ளோம் முதல் மூன்று எடுத்துக்காட்டுகளை மட்டுமே எடுத்துள்ளோம் முதல் இரண்டு நிகழ்வுகளில் கொடுக்கப்பட்ட திசையன்களின் ℝ3 இன் சொற்களிலிருந்து கொடுக்கப்பட்ட திசையனுக்கான தனித்துவமான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொண்டிருந்தோம் மூன்றாவது எடுத்துக்காட்டில் 4 ஐ எடுத்துள்ளோம் அதுவும் பரந்த தொகுப்பாக இருந்தது ஆனால் அங்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட திசையனின் தனித்துவமான பிரதிநிதித்துவங்களை பெறுகிறீர்கள் ℝ3 இப்போது இந்த எடுத்துக்காட்டில் ℝ3 இலிருந்து மூன்று திசையன்கள் இருந்தாலும் அவை ℝ3 இலிருந்து ஒரு பொதுவான உறுப்பு அல்லது பொது திசையனைக் குறிக்க போதுமானதாக இல்லை எனவே இது ℝ3 இன் பரந்த தொகுப்பை உருவாக்கவில்லை எனவே இந்த பரந்த தொகுப்பைப் பற்றி விவாதிக்க இன்னும் நிறைய இருக்கிறது அது அடுத்த விரிவுரைகளில் பின்பற்றப்படும் இங்கே இந்த முடிவு என்னவென்றால் இந்த நேரியல் இடைவெளி ஒன்றுமில்லை ஆனால் கொடுக்கப்பட்ட திசையன்களின் அனைத்து நேரியல் சேர்க்கைகள் மற்றும் பரந்த தொகுப்பின் என இதை நாம் அழைப்போம் ஒரு பரந்த தொகுப்பு இந்த ஏதேனும் திசையன் என்றால் இந்த திசையன் வடிவத்தில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் பின்னர் இது ஒரு பரந்த தொகுப்பு என்று அழைக்கிறோம் எனவே இந்த விரிவுரைகளைத் தயாரிப்பதற்கான குறிப்புகள் இவை உங்கள் கவனத்திற்கு மிக்க நன்றி